வணக்கம் கடைசி விரிவுரையில் மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட்பாஸ் பில்டர் மற்றும் பேண்ட் நிராகரிக்கும் பில்டர்ரை வடிவமைக்க முயற்சித்தோம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட பாராமீட்டரை மாற்ற விரும்பினால் பாராமீட்டர் அனலைசிஸ் எவ்வாறு செய்வது என்று பார்த்தோம் அதன் பிறகு 2 வழி சம பவர் டிவைடரை வடிவமைக்க முயற்சித்தோம் எனவே இது 2 வழி சம பவர் டிவைடரின் ஜாமெட்ரி இது எஃப்ஆர் 4 சப்ஸ்ட்ரேட்டில் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் வடிவமைக்க முயற்சித்தோம் பின்னர் உருவகப்படுத்தப்பட்ட முடிவுகளைக் கண்டோம் எனவே சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவுக்கு செல்வோம் எனவே இது 2 வழி பவர் டிவைடரின் கடைசி விரிவுரையில் நாங்கள் உருவாக்கிய ஜாமெட்ரி என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த ஜாமெட்ரியை அதன் பாராமீட்டரைக் காண நாங்கள் சிமுலேட் செய்தோம் பின்னர் போர்ட் 2 க்கு அவுட்புட் வழங்கப்படும் போது பார்த்தோம் போர்ட் 3 இல் உள்ள பவர் மிக அதிகமாக உள்ளது எனவே இந்த 2 போர்ட்களுக்கிடையேயான தனிமை மிகவும் குறைவு இதுதான் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது இப்போது இந்த 2 க்கு இடையில் தனிமைப்படுத்தப்படுவதை மேம்படுத்த விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனவே தனிமைப்படுத்துவதற்கு நாங்கள் தியரிக்கு சென்றால் அல்லது முந்தைய விரிவுரைகளை நீங்கள் திருத்தினால் நாங்கள் ஒரு ரெசிஸ்டரை இணைக்க வேண்டும் இது எனக்கு தனிமைப்படுத்த வேண்டும் எனவே 2 வழி சம பவர் டிவைடர் என்றால் இந்த 2 போர்ட்களுக்கு இடையில் ஒரு ரெசிஸ்டரை நாம் இணைக்க வேண்டும் ரெசிஸ்டரின் மதிப்பு 100 Ω ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் 900 மெகா ஹெர்ட்ஸில் வேலை செய்கிறோம் நாங்கள் எஸ்எம்டி ரெசிஸ்டரைப் பயன்படுத்துவோம் மேலும் எஸ்எம்டி ரெசிஸ்டரின் அளவு மிகக் குறைவு எனவே எங்கள் விஷயத்தில் 0603 எஸ்எம்டி ரெசிஸ்டரைப் பயன்படுத்துவோம் எனவே அதற்கேற்ப பேட்ஸ்கள் தயாரிக்க வேண்டும் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் 2 வழி பவர் டிவைடரின் முடிவுகளைக் காண்பிக்க எனவே நீங்கள் எஸ் 12 மற்றும் எஸ்31 3 ஐப் பார்த்தால் எனினும் நீங்கள் எஸ்32 6 டி பி S32 6 dB ஐப் பார்த்தால் தனிமைப்படுத்தல் மிகக் குறைவு இப்போது நீங்கள் இந்த ஜாமெட்ரியை உருவாக்கியிருந்தால் இந்த 2 போர்ட்களுக்கிடையேயான தனிமை பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால் மற்றும் இந்த குறிப்பிட்ட பி பி யை நீங்கள் உருவாக்க விரும்பினால் எனவே இதை நீங்கள் வெறுமனே தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இதைத் தேர்ந்தெடுக்க நீங்கள் ஜாமெட்ரியை உருவாக்கிய பேஸைத் தேர்ந்தெடுத்து உங்கள் டபுள்யூ சி எஸ் ஐ இந்த பேஸ் உடன் சீரமைக்கவும் எனவே நாங்கள் இங்கே சீரமைத்துள்ளோம் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட பி பியை உருவாக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது கெர்பர் வடிவத்தில் ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவே கெர்பர் வடிவத்தில் எவ்வாறு ஏற்றுமதி செய்வது என்பதை இப்போது உங்களுக்குக் காண்பிப்பேன் எனது உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை இந்த குறிப்பிட்ட பி பியின் மேல் அடுக்குடன் சீரமைத்துள்ளேன் எனவே நீங்கள் ஏற்றுமதிக்குச் சென்று பின்னர் 2 டி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் உங்களிடம் கெர்பர் வடிவம் உள்ளது இப்போது நீங்கள் மற்ற வடிவங்களைப் பயன்படுத்த விரும்பினால் பொருத்தமான வடிவமைப்பைத் தேர்ந்தெடுக்கலாம் பெரும்பாலான பாபிரிகேசன் லேபிள் நாம் கெர்பர் பைல்களை கொடுக்க வேண்டும் எனவே அதனால்தான் அதை கெர்பர் வடிவத்தில் ஏற்றுமதி செய்வோம் எனவே அதைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே நீங்கள் இங்கே பொருத்தமான போல்டரைத் தேர்ந்தெடுக்கலாம் அங்கு உங்கள் ஜாமெட்ரியின் கெர்பர் பைலை உருவாக்க விரும்புகிறீர்கள் எனில் உங்கள் தேவைக்கேற்ப பெயரிடலாம் எனவே நான் பெயரை மேலே கொடுப்பேன் எனவே இது கெர்பர் பைலை உருவாக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாம் நீங்கள் அந்த கெர்பர் பைலை உற்பத்தியாளருக்குக் கொடுக்க வேண்டும் மேலும் நீங்கள் சப்ஸ்ட்ரட் மற்றும் சப்ஸ்ட்ரட் அளவைப் பற்றி சொல்ல வேண்டும் மேலும் நீங்கள் டைமென்ஷனை கொடுக்க வேண்டும் நீங்கள் வேண்டும் இது இரட்டை பக்க பிசிபி என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் எனவே அவர் உங்கள் பிசிபியை உருவாக்குவார் எனவே இது பாபிரிகேசன் செயல்முறை தொடர்பானது இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஜாமெட்ரியை ஒரு இணைப்பாகவும் பயன்படுத்த விரும்பினால் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த 2 க்கு இடையில் நீங்கள் ஒரு ரெசிஸ்டரை வழங்க வேண்டும் மற்றும் ரெசிஸ்டரை இணைக்க நாங்கள் அதற்கேற்ப பேட்ஸ்கள் வழங்க வேண்டும் எனவே பேட்ஸின் ஜாமெட்ரியை உருவாக்க நான் இந்த அடுக்கைத் தேர்ந்தெடுப்பேன் நான் இந்த விளிம்பைத் தேர்ந்தெடுப்பேன் பின்னர் நான் டபுள்யூ சி எஸ் ஐ இதனுடன் சீரமைப்பேன் பின்னர் இந்த 2 க்கு இடையில் ஒரு ஸ்ட்ரிப் செய்வேன் இங்கே ஜாமெட்ரியைக் காண்பிப்பதற்காக இது ஒரு பவர் கம்பைனரின் ஜாமெட்ரி மீதமுள்ள ஜாமெட்ரியை நீங்கள் இங்கே பார்த்தால் அது முந்தைய வடிவமைப்பைப் போன்றது ஆனால் இடையில் நீங்கள் இங்கே காணலாம் ஒரு ரெசிஸ்டர் உள்ளது இந்த பதிவின் அளவு 0603 ஆகும் எனவே 0603 ரெசிஸ்டர் பேட்கள் மீது கரைக்கப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டரைக் கரைக்க பேட்கள் செய்ய வேண்டும் எனவே இங்கே நாம் பேட்கள் தயாரிப்போம் எனவே மீண்டும் சிஎஸ்டிக்குச் சென்று இந்த பேட்கள் தயாரிக்க முயற்சிக்கவும் எனவே நாங்கள் ஒரு ப்ரிக்கை உருவாக்குவோம் எனவே மீண்டும் ஒரு ப்ரிக்கை உருவாக்க ப்ரிக்கலுக்குச் சென்று அதை பேட் என்று எழுதலாம் பின்னர் இங்கே நீங்கள் இந்த வரி 50 Ω வரியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே மீண்டும் இதன் அகலம் 50 Ω க்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் எனவே இங்கே வி எதுவும் இருக்காது ஆனால் 2 இல் இருக்கிறது எனவே நாங்கள் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் இந்த ஸ்ட்ரிப் தடிமன் காப்பர் தடிமன் போலவே இருக்கும் எனவே டி மற்றும் பொருள் பி ஈ சி ஆக இருக்கும் எனவே இப்போது நாங்கள் ஒரு ஸ்ட்ரிப் உருவாக்கியுள்ளோம் எனவே இது இப்போது இங்கே ஒரு ஸ்ட்ரிப் வெட்டப்பட வேண்டிய சில பகுதி இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இங்கே ஒரு ரெசிஸ்டரை வைக்க விரும்புகிறீர்கள் பின்னர் இந்த 2 முனைகளிலும் சோல்டரை விரும்புகிறீர்கள் எனவே மையத்தில் இந்த குறிப்பிட்ட அடுக்கின் மையத்தைத் தேர்ந்தெடுத்து அதனுடன் டபுள்யூ பி எஸ் ஐ சீரமைத்து பின்னர் இந்த அளவின் ஒரு ஸ்ட்ரிப்களை வெட்டினால் உங்கள் ரெஸிஸ்டரின் அளவிற்கு ஏற்ப அளவு தேர்ந்தெடுக்கப்படும் எனவே எங்கள் விஷயத்தில் நாம் பயன்படுத்தும் இந்த ரெஸிஸ்டர் 0603 ஆகும் எனவே 0603 ரெஸிஸ்டரின் நீளம் 1 6 மிமீ மற்றும் அகலம் 0 8 மிமீ ஆகும் எனவே அதன்படி இந்த மைக்ரோஸ்ட்ரிப் பேடில் இருந்து பேட்சை வெட்டுவேன் எனவே யு நீளம் ஒரே மாதிரியாக இருக்கும் பின்னர் வி ஆனது எல் எஸ் எம் டி என்ற மாறி பெயரை 2 ஆல் மன்னிக்கவும் இதில் தடிமனாக இருக்கலாம் t 0 ஆம் எனவே இங்கே அதை 1 6 ஆக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் விரும்பியதை 1 2 ஆக இருக்கலாம் இணைப்பை உருவாக்க எனவே நாங்கள் இந்த ஸ்டேப்பை உருவாக்கியுள்ளோம் இப்போது இதை ஸ்ட்ரிப்பிலிருந்து வெட்ட வேண்டும் எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த பேட் பூலியன் சப்ராக்ட்க்கு சென்று பின்னர் இந்த வெட்டைக் சப்ராக்ட் செய்யவும் இப்போது நீங்கள் இந்த இடத்தை உருவாக்கியிருப்பதைக் காணலாம் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இடையில் ரெசிஸ்டரை நீங்கள் வெறுமனே இணைக்க வேண்டும் எனவே ரெசிஸ்டரை இணைக்க நீங்கள் இந்த விளிம்பைத் தேர்ந்தெடுக்கவும் இதேபோல் நீங்கள் இரண்டாவது விளிம்பைத் தேர்ந்தெடுத்து பின்னர் உருவகப்படுத்துதலுக்குச் சென்று இந்த மொத்த காம்போனென்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் கட்டப்பட்ட காம்போனென்ட்களில் நீங்கள் இங்கே காணலாம் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் காம்போனென்ட்களுக்கு மறுபெயரிடலாம் எனவே நான் அதை ரெசிஸ்டர் என்று பெயரிடுவேன் மதிப்பை 100 Ω எனக் கொடுப்பேன் எனவே இப்போது நீங்கள் நேவிகேஷன் ட்ரீக்குச் சென்றால் இங்கே காணலாம் ரெசிஸ்டரின் ஒரு காம்போனென்ட் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது இப்படித்தான் நாம் ஜாமெட்ரியை உருவாக்கியுள்ளோம் இப்போது நாம் செயல்திறனைப் பார்க்க வேண்டும் மற்றும் செயல்திறனை மீண்டும் பார்க்க வேண்டும் பிறகு சிமுலேஷன் ஆரம்பிக்க வேண்டும் பின்னர் சிமுலேஷனுக்கு செல்லுங்கள் அல்லது பின்னர் ஃபிரிகுவன்ஸி செட்டப் சால்வர் தொடக்க வேண்டும் பின்னர் இந்த விஷயத்தில் சிமுலேஷனை தொடங்க நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த 2 போர்ட்களுக்கு இடையிலான தனிமை மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே போர்ட்லிருந்து மற்றொரு போர்ட்டிற்கு ஒரு போர்ட் வழியாக போர்ட் 3 வரை கரண்ட் மிகக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே சிமுலேஷனுக்காக காத்திருக்க முடிவுகளைப் பார்ப்போம் இப்போது இந்த பைலை பார்த்தால் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போது இது இணைப்பிற்கான ஜாமெட்ரி என்று நீங்கள் கண்டால் இது இணைப்பாளருடன் தொடர்புடைய ஜாமெட்ரி ஆகும் இது எனது எஸ்11 என நீங்கள் கண்டால் இங்கே முடிவுகள் சிமுலேஷன் செய்யப்பட்ட முடிவுகளைப் பார்த்தால் இது எஸ்12 ஆகும் இப்போது நீங்கள் இங்கே மார்க்கரை வைத்தால் நீங்கள் எஸ்21 3 24 எஸ்31 3 23 ஐப் பார்க்கிறீர்கள் எனவே ரெசிஸ்டர் இல்லாமல் 2 வழி பவர் டிவைடர் விஷயத்தில் இருந்ததைப் போலவே உள்ளது இப்போது நீங்கள் எஸ்32 ஐக் கவனிக்க முயற்சித்தால் இந்த மதிப்பைக் காண்க எனவே இந்த மதிப்பு மிகவும் குறைவு இருப்பினும் முந்தைய வழக்கில் இது 6 டி எனவே போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 க்கு இடையிலான தனிமை இப்போது மிகக் குறைவு நீங்கள் போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 இல் இன்புட் பவரைக் கொடுத்தால் இந்த பவரின் தொகையை போர்ட் 1 இல் பெறலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் பவர் காம்பினரை வடிவமைக்க முடியும் இப்போது மீண்டும் இந்த குறிப்பிட்ட பி பியை இதேபோன்ற நடைமுறையைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த அடுக்கைத் தேர்ந்தெடுத்து கெர்பர் வடிவத்தில் ஏற்றுமதி செய்து உற்பத்தியாளருக்குக் கொடுங்கள் எனவே ஒப்பிடுவதற்கு நான் இந்த பிசிபிகளை இட்டுக்கட்டினேன் இந்த 2 பவர் டிவைடர் மற்றும் காம்பினர்களின் பிசிபியை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் இப்போது நான் பவர் டிவைடரின் அளவிடப்பட்ட முடிவுகளை இணைப்பில் காண்பிப்பேன் நீங்கள் இங்கே பார்ப்பது 2 வழி ஜாமெட்ரி பவர் டிவைடர் ஆகும் இது எஸ்21 மற்றும் எஸ்31 என கண்டு இந்த முடிவுகளை இங்கே அளவிட்டேன் எனவே பவர் லெவல் சுற்றி உள்ளது 3 டி பி இருப்பினும் நீங்கள் எஸ்23 ஐப் பார்த்தால் இந்த பழுப்பு வண்ண வரி எஸ்23 ஆகும் எனவே இந்த நிலை மிகவும் அதிகமாக உள்ளது ஏனெனில் அந்த 2 போர்ட்களுக்கு இடையிலான தனிமை போர்ட் 2 மற்றும் 3 மிக அதிகம் எனவே அதனால்தான் இந்த நிலை மிக அதிகமாக உள்ளது இருப்பினும் நீங்கள் எஸ்11 ஐப் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட ஃபிரிகுவன்ஸி ரேன்சில் இது மிகவும் பொருந்துகிறது பின்னர் நாங்கள் பவர் காம்பினரை உருவாக்கினோம் பவர் காம்பினரை உருவாக்க நாம் எஸ் எம் டி ரெசிஸ்டரை பயன்படுத்துகிறோம் எனவே இது 2 வழி பவர் காம்பினற்கான ஜாமெட்ரி ஆகும் பின்னர் இதை நெட்ஒர்க் அனலைசரை பயன்படுத்தி அளவிட்டோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் குறைந்தது 2 போர்ட் நெட்வொர்க் அனலைசரைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாம் ஒரு போர்ட்டில் பவரை கொடுக்க வேண்டும் மற்ற போர்ட்டிலிருந்து அளவிட வேண்டும் எனவே உங்களிடம் 2 வழி பவர் டிவைடர் இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு கேபிளையும் மற்றொரு போர்ட்டையும் இங்கே இணைத்து 50 Ω உடன் நிறுத்தலாம் உங்களிடம் 3 வழி பவர் டிவைடர் இருந்தால் நீங்கள் இங்கிருந்து பவரை கொடுத்து இந்த 2 போர்ட்களில் கவனிக்கவும் எனவே இந்த பவர் காம்பினரின் அளவிடப்பட்ட முடிவுகளைக் கண்டால் இங்கே நீங்கள் குறிப்பாகக் காணலாம் போர்ட் 2 மற்றும் 3 க்கு இடையில் தனிமைப்படுத்தப்பட்ட எஸ் 31 மற்றும் எஸ் 21 3 டி பி மற்றும் எஸ்23 ஆகியவை முந்தைய வழக்கை ஒப்பிடும்போது மிகவும் நல்லது இது கீழே உள்ளது 15 டி பி விரும்பிய வரம்பு ஆகும் நீங்கள் கூட கீழே சொல்லலாம் 20 டி பியும் என்று எனவே இந்த வழியில் பவர் காம்பினரை வடிவமைத்தோம் அடுத்த விரிவுரையில் ஹைப்ரிட் கப்ளரை வடிவமைக்க முயற்சிப்போம் இப்போது ரேட் ரேஸ் கப்ளர் என்று ஹைப்ரிட் கப்ளரை வடிவமைக்க முயற்சிப்போம் ரேட் ரேஸ் கப்ளரை 1 8 ஜிகாஹெர்ட்ஸில் வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே இது ரேட் ரேஸ் கப்ளரின் ஜாமெட்ரி ஆகும் இது 0 8 மிமீ தடிமன் கொண்ட எஃப்ஆர் 4 சப்ஸ்ட்ரட்டிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே இது ரேட் ரேஸ் கப்ளர் இந்த பிரிவுகள் அனைத்தும் λ4 பிரிவுகள் மற்றும் இந்த பிரிவு 3 λ4 பிரிவுகள் ஆகும் இப்போது நீங்கள் ரேட் ரேஸ் கப்ளர்களின் அடிப்படைக் தியரியை நினைவு கூர்ந்தால் எனவே இந்த வரி நீளம் 3λ 2 ஆகும் இவற்றுக்கு இடையேயான எலக்ட்ரிகல் பிரிப்பைக் கண்டால் எனவே இது λ 4 λ 4 λ 4 எனவே இது 900 இருப்பினும் இடஞ்சார்ந்த பிரிவினை நீங்கள் கண்டால் எனவே அவை 600 ஆல் பிரிக்கப்படுகின்றன இப்போது இந்த ஹைப்ரிட் கப்ளரை ஒரு சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே மீண்டும் தொடங்குவோம் சிஎஸ்டி ஒரு புதிய பைலை உருவாக்குங்கள் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும் எனவே இந்த ஹைப்ரிட் கப்ளரை 1 8 ஜிகாஹெர்ட்ஸில் வடிவமைக்கிறோம் எனவே அதிர்வெண் வரம்பை 1 2 முதல் 2 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரை எடுத்துக் கொள்ளலாம் எனவே இதை வடிவமைக்க இது ஒரு வட்ட ஜாமெட்ரி என்பதால் வட்ட ஜாமெட்ரியில் சப்ஸ்ட்ரட்டை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் எனவே வட்ட சப்ஸ்ட்ரட் வடிவமைக்க மாடலிங் செய்ய சிலிண்டருக்குச் சென்று பின்னர் தப்பிக்கலாம் மீண்டும் சப்ஸ்ட்ரட் அதை ஆர் சப் என்று எழுதுங்கள் பின்னர் ஈஸட் என்பது ஹச் சப் ஆர் சப் ஐ 38 மிமீ ஹச் சப் 0 8 மிமீ என எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த ஹைபிரிட்காக நாங்கள் எடுக்கும் டைமென்ஷன்களை 0 8 மிமீ தடிமன் கொண்ட எஃப்ஆர் 4 சப்ஸ்ட்ரட்களை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை இங்கு உங்களுக்குச் சொல்ல உள் ஆரம் 22 4 மிமீ மற்றும் வெளி ஆரம் 23 2 மி இந்த எலக்ட்ரிகல் நீளம் உங்களுக்குத் தெரிந்த லைன் கால்குலேட்டரைப் பயன்படுத்தி நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் மேலும் இந்த சுற்றளவு 2 பை ஆர் க்கு சமம் மற்றும் எலக்ட்ரிகல் நீளம் 3λ2 எனவே அது 540 டிகிரிக்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் எளிய வரி கால்குலேட்டரைப் பயன்படுத்தலாம் அங்கிருந்து உள் மற்றும் வெளி ஆரம் கணக்கிடலாம் இங்கே ஸ்ட்ரிப் அகலம் 0 8 மிமீ ஆகும் இது 70 7Ω உடன் ஒத்திருக்கிறது இது ரேட் ரேஸ் கப்ளரின் தியரியை நீங்கள் இவ்வாறு குறிப்பிடலாம் இந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டர் கணக்கீடு முந்தைய விரிவுரைகளில் உங்களுக்கு கூறப்பட்டது எனவே இந்த ஜாமெட்ரியை இங்கே சிமுலேட் செய்வொம் எனவே இப்போது இங்கே பார்த்தால் இது வட்டப் பகுதியை உருவாக்கியுள்ளது இங்கே நீங்கள் பிரிவுகளின் எண்ணிக்கையை வரையறுக்கலாம் நான் அதை மீண்டும் மாறக்கூடியதாக எடுத்துக்கொள்வேன் பிரிவுகளின் எண்ணிக்கையை 36 ஆக எடுத்துக்கொள்வோம் மேலும் சப்ஸ்ட்ரட்டில் மீண்டும் எப் ஆர்4 சப்ஸ்ட்ரட்டில் அதை நூலக ஆப்ஷனிலிருந்து தேர்ந்தெடுக்கிறது எனவே இது எப் ஆர்4 சப்ஸ்ட்ரட் ஆகும் எனவே நாங்கள் எப் ஆர்4 சப்ஸ்ட்ரட் உருவாக்கியுள்ளோம் இப்போது ரேடியல் சர்குலர் ஸ்டப் செய்ய முதல் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை மேல் பேஸுடன் பின்புறத்திலும் சீரமைக்க நான் உங்களுக்குச் சொன்னது போல் நாங்கள் தரையை உருவாக்க வேண்டும் எனவே மற்ற பேஸை தேர்ந்தெடுத்து மீண்டும் இந்த வெளிப்புற ஆப்ஷனை பயன்படுத்த நீங்கள் தரையை உருவாக்கலாம் பின்னர் அதை தரையில் பெயரிட்டு 35 மைக்ரான் காப்பர்க்குப் பயன்படுத்தும்போது தடிமன் கொடுங்கள் எனவே இதுவரை நாங்கள் தரையையும் காப்பரையும் செய்துள்ளோம் எனவே தரையில் சப்ஸ்ட்ரட் பி ஈ சி சப்ஸ்ட்ரட்டாக தேர்வு செய்ய வேண்டும் எனவே தவறாக நீங்கள் வேறு எந்த சப்ஸ்ட்ரட்டையும் தேர்ந்தெடுத்தால் அதை இந்த விருப்பத்திலிருந்து மாற்றலாம் இப்போது மேல் பக்கத்தில் மீண்டும் ஒரு ரேடியல் ஸ்டப் வரைகிறீர்கள் ரேடியல் ஸ்டப்பிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மீண்டும் சிலிண்டர் எஸ்கேப் ரேடியலுக்குச் செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் அதை ரூட் என்று பெயரிட்டு 0 டி ஐ ரின் செய்யவும் மீண்டும் பிரிவுகளின் எண்ணிக்கை 36 ஆகவும் இருக்கும் எனவே ரூட் அதை 23 2 ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் 22 4 மற்றும் 23 4 எனவே இது திசை 23 2 மற்றும் ரின் 22 4 ஆகும் எனவே இதற்கான சப்ஸ்ட்ரட் பி ஈ சி ஆகும் எனவே இப்போது நாங்கள் ரேடியல் ஸ்டப்பை உருவாக்கியுள்ளோம் இப்போது போர்ட்களை உருவாக்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆம் என்ற ஆப்ஷனிற்கு செல்லுங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவு சப்ஸ்ட்ரட்டைத் தேர்ந்தெடுக்கவும் ஒரு பகுதியைத் தேர்ந்தெடுக்க ஒரு பகுதியைத் தேர்ந்தெடுக்கவும் ஒரு குறிப்பிட்ட விளிம்பைத் தேர்ந்தெடுக்கவும் இது இருக்கலாம் உங்கள் டபுள்யூ சி எஸ் ஐ விளிம்பில் சீரமைக்கவும் இப்போது நீங்கள் ஒரு போர்ட்டை வரையறுக்க வேண்டும் எனவே ஒரு போர்ட்டை மீண்டும் வரையறுக்க ப்ரிக்கலுக்குச் சென்று பின்னர் அதன் பெயராக இருக்கலாம் மேலும் இந்த போர்ட் இந்த குறிப்பிட்ட பேஸிர்க்கு வர வேண்டும் எனவே இதை வரையறுக்க இந்த பிரிப்பு இது எவ்வளவு ஆர் சப் ரின் rsub - rin என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அதற்கேற்ப அதை எடுத்துக்கொள்வோம் எனவே வி இல் நீங்கள் ஆர் சப் ரின் rsub - rin மற்றும் சில கூடுதல் நீளத்தை கொடுக்க வேண்டும் ரேடியல் ஸ்டப் மற்றும் வெளியீட்டு போர்ட் மற்றும் தடிமன் டி ஆகியவற்றுக்கு இடையே ஒரு தொடர்பு இருப்பதை உறுதிசெய்க யு இல் இது இருக்க வேண்டும் w50 2 w50 2 மற்றும் w50 1 55 மற்றும் முன்னாள் 0 3 ஆகலாம் எனவே இங்கே நீங்கள் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நேர்மறை மறுபுறம் இது ஆர் சப் 0 2 ஆக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த குறிப்பிட்ட பேஸுடன் உங்கள் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை சீரமைக்கவும் பின்னர் நீங்கள் இந்த பேஸ்களை 600 ஆல் சுழற்றவும் வேண்டும் எனவே அதை சுழற்ற இந்த அவுட் ட்ரான்ஸ்பார்மை தேர்ந்தெடுத்து சுழற்று மற்றும் காப்பி எடுக்க இங்கே 600 கொடுக்கவும் நீங்கள் 3 பிற போர்ட்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் இங்கே காணக்கூடிய ரிபிடேஷன் பாக்டாரை அதிகரிக்கலாம் எனவே நாங்கள் 4 போர்ட்களை உருவாக்கியுள்ளோம் எனவே இது எங்கள் தேவைக்கு ஒத்த ஜாமெட்ரி அடுத்து நாம் போர்ட்களை உருவாக்க வேண்டும் எனவே போர்ட்களை உருவாக்க நீங்கள் செய்ய வேண்டியது மீண்டும் அதே நடைமுறையை காப்பி செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட விளிம்பைத் தேர்ந்தெடுத்து ஆம் பின்னர் அலை வழிகாட்டி போர்ட்டை வரையறுத்து நாங்கள் முன்பு 3 ஹச் சப் மற்றும் இந்த 4 ஹச் சப் ஐ நாங்கள் சொன்ன அதே நடைமுறையைப் பயன்படுத்தவும் எனவே இதுதான் நீங்கள் ஒரு போர்ட்டை உருவாக்குவது பின்னர் நீங்கள் இந்த போர்ட்டை மீண்டும் சுழற்றலாம் எனவே அதை சுழற்ற உருமாற்றம் சுழற்று என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் 60 ஐத் தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்க்கும் காப்பியை இது ஒரு ஜாமெட்ரி என்று நீங்கள் கண்டால் இந்த எண்ணிக்கையிலான போர்ட்களை உருவாக்கலாம் இப்போது நாங்கள் அனைத்து போர்ட்களையும் உருவாக்கியுள்ளோம் 1 2 3 4 இப்போது நாம் சிமுலேட் செய்ய வேண்டும் எனவே அதை மீண்டும் சிமுலேட் செய்ய நீங்கள் அனைத்து பின்னணி பண்புகள் எல்லை நிபந்தனைகள் மற்றும் அதற்கான ஃபிரிக்குவென்ஸி வரம்பைக் கொடுக்க வேண்டும் ஃபிரிக்குவென்ஸி வரம்பை வரையறுக்க உருவகப்படுத்துதலுக்குச் செல்லுங்கள் ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே ஃபிரிக்குவென்ஸி வரம்பைக் கொடுத்துள்ளோம் அதை மீண்டும் வரையறுக்க வேண்டியதில்லை ஓபன் ஆட் ஸ்பேஸ் பண்புகள் தேர்வு செய்யவும் அது முடியாவிட்டால் நீங்கள் அதை எல்லா திசைகளிலும் பயன்படுத்த வேண்டும் பின்னர் ஃபிரிக்குவென்ஸி செட் அப் சால்வரைத் தொடங்க வேண்டும் பின்னர் சிமுலேஷனைத் தொடங்கவும் பின்னர் முடிவுகளுக்காக காத்திருக்கவும் எனவே இதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே எங்கள் சிமுலேஷனிலிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் இன்புட்டைக் கொடுத்தால் இந்த நீளம் λ 4 ஆக இருக்கும் இது λ 4 ஆக இருக்கும் எனவே இங்கே சக்தி ஒரே பேஸில் இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் பார்த்தால் இந்த நீளம் λ 2 மற்றும் இந்த நீளம் Ω ஆகும் எனவே அவை பேஸ் தலைகீழாக உள்ளன எனவே இந்த 2 க்கு இடையிலான பேஸ் வேறுபாடு 1800 ஆகும் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் சக்தி எதிர் பேஸில் இருக்கும் எனவே அது ரத்துசெய்யப்படும் எனவே இந்த போர்ட்டில் சக்தி 0 ஆக இருக்க வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் இந்த நீளம் 3λ 4 எனக் கண்டால் மீண்டும் இந்த நீளம் 3λ 4 ஆகும் எனவே மீண்டும் இங்கே சக்தி பாதியாக இருக்க வேண்டும் அது ஒரே பேஸில் இருக்க வேண்டும் இப்போது இந்த 2 போர்ட்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே இங்கே இது 900 ஆல் மாற்றப்படும் இந்த விஷயத்தில் இது 2700 க்கு மாற்றப்படும் எனவே இதை எங்கள் சிமுலேஷன் செய்வதன் முடிவில் கவனிக்க முயற்சிப்போம் இப்போது சிமுலேஷன் செய்வதன் முடிவுக்கு செல்லுங்கள் சிமுலேஷன் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே கெர்பர் வடிவத்தில் ஜாமெட்ரியை ஏற்றுமதி செய்யும் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பை நீங்கள் உருவாக்க விரும்பினால் இடையில் மீண்டும் காண்பிப்பேன் இது பாபிரிகேட் செய்யபட்ட பி பி என்று நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது அதை அளவிட நீங்கள் ஒரு போர்ட்டில் இன்புட்டைக் கொடுக்கிறீர்கள் உங்களிடம் 2 போர்ட் நெட்வொர்க் அனலைசர் இருந்தால் இந்த அவுட்புட்களில் மற்ற போர்ட்டை நீங்கள் இணைக்கிறீர்கள் மற்ற 2 போர்ட் 50 Ω உடன் நிறுத்தப்பட வேண்டும் இதேபோல் நீங்கள் அனைத்து போர்ட்களுக்கும் அளவீடு செய்யலாம் எனவே இந்த ஜாமெட்ரிக்கான அளவிடப்பட்ட முடிவுகள் இவை நீங்கள் இங்கே காணலாம் இது எஸ்11 கருப்பான ஒன்று இந்த வரி எஸ்11 இந்த நீல நிறமானது எஸ்22 மற்றும் இந்த சிவப்பு வளைவு எஸ்33 ஆகும் எனவே இது 1 8 ஜிகாஹெர்ட்ஸ் மற்றும் எஸ் 13க்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தனிமைப்படுத்தப்பட்ட போர்ட்கள் என்று நான் சொன்னது போல் நீங்கள் எஸ் 13 ஐ இந்த குறிப்பிட்ட போர்ட்டில் தனிமைப்படுத்துதல் மிக அதிகமாக உள்ளது எனவே அந்த குறிப்பிட்ட போர்ட்டிற்கு செல்லும் சக்தி மிகக் குறைவு இதேபோல் நீங்கள் போர்ட் 4 இல் போர்ட் 4 க்கு உணவளித்தால் இது போர்ட் 4 ஆக இருக்கலாம் பின்னர் போர்ட் 2 இல் உள்ள சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் எஸ்24 ஐக் காணலாம் இது இது மிகவும் குறைவு எனவே இந்த வழியில் நீங்கள் ஒரு சிமுலேஷன் செய்யப்பட்ட முடிவுகளைக் காண ஒரு ஹைபிரிட் கப்ளரை வடிவமைக்க முடியும் சிவப்பு வரியில் இது எஸ் 11 வளைவு பச்சை ஒன்று எஸ் 21 வளைவு என்பதை நீங்கள் காணலாம் எனவே போர்ட்டில் 2 சக்தி 3 டி பி ஆக இருக்க வேண்டும் அதேபோல் போர்ட் 4 சக்தி 3 டி பி ஆக இருக்க வேண்டும் எனவே எஸ் 21 மற்றும் எஸ் 41 இரண்டும் எஸ்31 னில் மிகவும் குறைவாக இருக்கும் இடங்களில் 3 டி பி எனவே இது குறைந்த 20 அல்லது 30 டி பியாக இருக்க வேண்டும் இது இந்த போர்ட் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதைக் காண்பிப்போம் எனவே இந்த வழியில் நாம் ஹைபிரிட் கப்ளரை சிமுலேட் செய்வோம் எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாங்கள் பவர் காம்பினரை வடிவமைக்க முயற்சித்தோம் பின்னர் 2 போர்ட்களுக்கு இடையில் எஸ்எம்டி ரெசிஸ்டர் காம்போனென்ட்களை வைக்க முயற்சித்தோம் பின்னர் பவர் காம்பினரின் செயல்திறனைக் கண்டோம் போர்ட் 2 முதல் போர்ட் 3 வரையிலான சக்தி மிகவும் குறைவாக இருப்பதைக் கண்டோம் எனவே இந்த 2 போர்ட்கள் பவர் டிவைடரின் 2 அவுட்புட் போர்ட்களிலிருந்து சக்தியை ஊட்டினால் பின்னர் சக்தியை ஒன்றிணைக்கலாம் மற்றும் ஒருங்கிணைந்த சக்தியை போர்ட் 1 இல் காணலாம் அதன் பிறகு ஹைபிரிட் கப்ளர் 4 வழி ரேட் ரேஸை வடிவமைக்க முயற்சித்தோம் ஹைப்ரிட் கப்ளர் மற்றும் ஒரு போர்ட்களிலிருந்து பவர் அளித்தால் மற்ற போர்ட்களில் என்ன சக்தி இருக்கும் என்பதைக் காண்போம் இப்போது அதே கருத்தை பயன்படுத்துவதன் மூலம் போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 இலிருந்து சக்தியைக் கொடுத்தால் இங்கே இந்த சக்தியின் கூட்டுத்தொகையைப் பெற வேண்டும் மற்றும் இங்கே இந்த சக்தியின் வேறுபாட்டைப் பெற வேண்டும் எனவே அதே கருத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் சிமுலேட் செய்யலாம் இந்த போர்ட்களை உற்சாகப்படுத்த நீங்கள் இங்கேயும் இந்த குறிப்பிட்ட போர்டிலும் சக்தியைக் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த 2 போர்ட்களில் அம்பிலிட்டுட் 0 ஐக் கொடுக்க வேண்டும் மேலும் ஹைபிரிட் கப்ளரின் கருத்தை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் எனவே அடுத்த விரிவுரையில் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவைப் பயன்படுத்தி செயலில் உள்ள சுற்றுகளை சிமுலேட் செய்ய முயற்சிப்போம் எனவே இந்த விரிவுரை முடிவடைந்தது மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் பார்ப்போம்